இந்த தொகுதிக்கு வருக முந்தைய தொகுதியில் பேண்ட் பாஸ் வடிப்பான்களை பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் நாங்கள் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான்களைப் பார்க்கிறோம் எனவே பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் என்றால் என்ன அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் நீங்கள் மீண்டும் ஒரு செயலற்ற பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைக் காண்பீர்கள் மற்றும் செயலில் உள்ள பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானையும் காண்பீர்கள் இரண்டு வடிப்பான்களையும் பார்ப்போம் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் முதலில் தத்துவார்த்த பார்வையில் இருந்து புரிந்துகொள்வோம் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் என்றால் என்ன அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் எனவே நாம் மீண்டும் திரைக்குச் சென்றால் நாம் என்ன பார்க்கிறோம் இங்கே உள்ள படம் பேண்டை காட்டுகிறது இது பச்சை நிறம் பச்சை பேண்ட் அல்லது இந்த குறிப்பிட்ட பேண்டிற்குள் அதிர்வெண் கடந்து செல்ல அனுமதிக்கப்படாது அதனால்தான் இந்த வடிப்பான் பேண்ட் ஸ்டாப் வடிகட்டி என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது அது நிராகரி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட பேண்ட் நமக்குத் தேவையில்லை என்றால் அது பேண்ட் ரிஜெக்ட் வடிப்பான்கள் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட ஃபிகரை நீங்கள் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை நாங்கள் அனுமதிக்க விரும்புகிறோம் மற்றும் நாம் அனுமதிக்க விரும்பாத சில அலைவரிசைகள் உள்ளன இது குறிப்பிட்ட அதிர்வெண்ணை பச்சை இசைக்குழு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவே இந்த வகையான வடிவமைப்பை உடைய வடிகட்டியை நீங்கள் எவ்வாறு உருவாக்கலாம் அதுதான் கேள்வி மீண்டும் நீங்கள் FL ஐப் பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் FH ஐயும் பார்க்கிறீர்கள்உங்கள் மின்னழுத்தம் அல்லது வீச்சுக்கு எதிரான அதிர்வெண்ணைப் பார்க்கிறார்கள் Y அச்சு உங்கள் வீச்சுx அச்சு உங்கள் அதிர்வெண் எனவே கீழேயுள்ள படம் ஒரு பேண்ட் ஸ்டாப் வடிப்பானின் சிறந்த அதிர்வெண் பதிலைக் காட்டுகிறது இது சிறந்தது இது கூர்மையானது என்பதை நீங்கள் காணலாம் FL க்கும் FH க்கும் இடையில் உள்ள இந்த குறிப்பிட்ட அதிர்வெண் எங்களுக்கு தேவையில்லை ஒரு செங்கல் சுவர் போன்ற திடீர் குறைப்பு திடீர் மாற்றம் இது சிறந்தது உண்மையில் நீங்கள் பார்க்கும்போது இது போன்ற ஒன்றைக் பார்ப்பீர்கள் எனவே அது கூர்மையானது அல்ல குறைந்து வருகிறது எனவே இது ஒரு பேண்டை நாங்கள் தடுக்க முயற்சிக்கிறோம் எனவே குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிப்பானை இணைப்பதன் மூலம்பேண்ட் ஸ்டாப் வடிப்பான் உருவாகிறது இப்போது உங்களுக்கு நினைவிருக்கும் பேண்ட் பாஸ் வடிப்பானில் உயர் பாஸ் வடிப்பான் குறைந்த பாஸ் வடிப்பானுடன் இணைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு நினைவிருக்கிறதா பேண்ட் ரிஜெக்ட் வடிப்பானில் முதல் நிலையானது குறைந்த பாஸ் வடிப்பான் இது உயர் பாஸ் வடிப்பானுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதுதான் வித்தியாசம் நீங்கள் பேண்ட் பாஸ் வடிப்பானை எடுத்துக் கொண்டால் உயர் பாஸ் வடிகட்டி குறைந்த பாஸுடன் அடுக்கப்படும் அவற்றின் உள்ளீடு உயர் பாஸ் வடிப்பான்மற்றும் அவற்றின் வெளியீடு குறைந்த பாஸ் வடிப்பான் இவை இரண்டையும் நீங்கள் இணைக்கிறீர்கள் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைப் பற்றி நீங்கள் பேசினால் குறைந்த பாஸ் வடிப்பான் உள்ளீட்டிலும் உயர் பாஸ் வடிப்பான் உங்களது வெளியீடாக இருக்கும் சரி அதனால்தான்குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிப்பான்களின் கலவையானது அடுக்கின் இணையான இணைப்புடன் பேண்ட் ஸ்டாப் வடிப்பான் உருவாக்குகிறது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே இதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது இணைப்பு இணையாக உள்ளது அது தொடராக இருந்தது இது இணையாக இருக்கிறது எனவே உயர் பாஸுக்கு குறைந்த பாஸ் மற்றும் குறைந்த பாஸுக்கு உயர் பாஸ் என்று மாற்றுவதன் மூலம் பேண்டை நிராகரிக்க இது போதாது நீங்கள் இணை இணைப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும் இணையான இணைப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் இது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைகளை நிறுத்தும் செய்ய முடியும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைகளை சரியாக நிறுத்த இது பயன்படும் என்பதை பெயரே குறிக்கிறது இப்போது அது தேவையற்ற அதிர்வெண்களை நீக்குவதால் இது பேண்ட் எலிமினேஷன் வடிகட்டி அல்லது பேண்ட் ரிஜெக்ட் வடிப்பான் அல்லது உச்சநிலை வடிகட்டி என்றும் அழைக்கப்படுகிறது உயர் பாஸ் மற்றும் குறைந்த பாஸ் வடிப்பான்களைப் போலன்றி பேண்ட் பாஸ் மற்றும் பேண்ட் ஸ்டாப் வடிப்பான்கள் இரண்டு துண்டிக்கப்பட்ட அதிர்வெண்களை கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம் நான் குறைந்த பாஸ் வரைந்தால் குறைந்த பாஸுக்கு ஒரு அதிர்வெண் உள்ளது உயர் பாஸ் உயர் பாஸிலும் எஃப் சி இருக்கிறது சரி உயர் பாஸ் மற்றும் குறைந்த பாஸ் போலல்லாமல் பேண்ட் பாஸ் மற்றும் பேண்ட் ஸ்டாப் வடிப்பான்கள் இரண்டு அதிர்வெண்களைக் கொண்டுள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் அது உங்கள் FL மற்றும் FH ஆகும் இது மேலே சென்று குறிப்பிட்ட அதிர்வெண்களின் வரம்பிற்கு மேலேயும் கீழேயும் செல்ல பயன்படுத்தப்படும் துண்டிக்கப்பட்ட அதிர்வெண்கள் சுற்றில் உள்ள கூறுகளின் மதிப்பைப் பொறுத்து முன்னரே தீர்மானிக்கப்படுகின்றன இது மேலே கடந்து வலது பாஸுக்கு கீழே கடந்து செல்லும் இதற்கு மேலே பாஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைகளின் கீழே கடந்து செல்வது இந்த சுற்றுகளில் சரியான கூறுகளைப் பயன்படுத்துவதை நாம் தீர்மானிக்க முடியும் நாம் ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் எனவே நாங்கள் அனைத்தையும் விவாதிப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல யோசனை கிடைக்கும் சரி எனவே இப்போது இந்த விஷயத்தில் இந்த இரண்டு துண்டிக்கப்பட்ட அதிர்வெண்களுக்கு இடையில் எந்த அதிர்வெண்களும் கவனிக்கப்படுகின்றன நாம் கடந்து செல்ல விரும்பும் அதிர்வெண்கள் எளிதில் கடந்து செல்லும் FL மற்றும் FH க்கு இடையிலான அதிர்வெண்கள் கவனிக்கப்படும் எனவே இது இரண்டு பாஸ் பேண்டுகளை சரியாகக் கொண்டுள்ளது இது இரண்டு பாஸ் பேண்டுகளை கொண்டுள்ளது பாஸ் பேண்ட் ஒன்று பாஸ் பேண்ட் இரண்டு மற்றும் ஒரு ஸ்டாப் பேண்ட் 1 எஸ் 1 பி 2 பி பேண்ட் பாஸ் வடிப்பானின் சிறந்த பண்புகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன எனவே இது உங்கள் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் இப்போது பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைப் பற்றி மேலும் பார்ப்போம் பேண்ட் பாஸ் வடிகட்டியின் செயலில் நாம் பார்த்தது ஒரு அடிப்படை RC குறைந்த பாஸ் வடிப்பானை RC உயர் பாஸ் வடிப்பானுடன் இணைத்து இரண்டு வடிகட்டப்பட்ட அதிர்வெண்களின் இருபுறமும் அதிர்வெண்களின் குழுவைக் கடந்து செல்லும் எளிய வடிகட்டியை உருவாக்கலாம் நாங்கள் அதை பார்த்துள்ளோம் குறைந்த பாஸ் வடிப்பான் இருப்பதையும் உயர் பாஸ்ட் வடிகட்டி இருப்பதையும் பார்த்தோம் இரண்டும் அடுக்கில் இணைக்கப்பட்டால் துண்டிக்கப்பட்ட அதிர்வெண்களின் இருபுறமும் அதிர்வெண்களைக் கடத்த முடியும் இந்த RC வடிப்பான்களையும் குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் இணைத்து மற்றொரு வகையை உருவாக்கலாம் இரண்டு கட் ஆப் அதிர்வெண்களுக்கு இடையில் கொடுக்கப்பட்ட அலைவரிசைகளைத் தடுக்க அல்லது கடுமையாகத் தடுக்கக்கூடியது பேண்ட் ரிஜெக்ட் அல்லது பேண்ட் ஸ்டாப் வடிப்பான்களை உருவாக்கலாம் எனவே முன்னாள் விஷயத்தில் நாங்கள் சில அலைவரிசைகளைக் கடத்துகிறோம் பிந்தைய விஷயத்தில் நாம் சில பேண்ட் அதிர்வெண்களைக் கவனிக்கிறோம் சரி எனவே அதே RC வடிப்பான்களைப் பெற வேறுபட்ட கட்டமைப்புகளில் வடிகட்டி பயன்படுத்தி ஒரு அலைவரிசையை பெறலாம் அல்லது நாம் சரியாக விரும்பாத அதிர்வெண்ணைக் வலுவிழக்கச் செய்யலாம் அடுத்து ஒரு "ஸ்டாப் பேண்ட்" மிகவும் குறுகியதாக இருந்தால் அல்லது எல்லா அதிர்வெண்களையும் கடக்கும்போது ஒரு சிறிய வரம்பில் அதிக அதிர்வெண்களை வலுவிழக்க செய்தால் இது பொதுவாக "பேண்ட் நாட்ச் வடிகட்டி " என்று குறிப்பிடப்படுகிறது எனவே நீங்கள் இது போன்ற ஒரு வரைபடத்தைப் பார்க்கும்போது இது தான் அதிர்வெண் அது கவனத்தை ஈர்க்கிறது இந்த வலுவிழக்கின்ற அதிர்வெண் இது தான் அதனால்தான் அது ஒரு உச்சநிலை போல் தெரிகிறது அதனால்தான் ஒரு ஸ்டாப் பேண்ட் மிகவும் குறுகலானதாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இந்த பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் "பேண்ட் நாட்ச் வடிகட்டி" என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அதிர்வெண் பதில் அதிக தேர்ந்தெடுப்புடன் கூடிய ஆழமான நாட்ச்சை காட்டுகிறது நாம் ஏற்கனவே வரைபடத்தை பார்த்துவிட்டோம் ஒரு பொதுவான பேண்ட் நிராகரிப்பு வடிகட்டி அதிர்வெண் பதில் படம் 17 இதில் காட்டப்பட்டுள்ளது எனவே அது என்ன என்று பார்ப்போம் ஆதாயம் Vout Vin மைனஸ் 3 டி பியை உங்கள் பாஸ் பேண்டாக நாங்கள் கருதுகிறோம் இது உங்கள் பாஸ் பேண்ட் மற்றும் இது உங்கள் ஸ்டாப் பேண்ட் எனவே இப்போது நான் இந்த பேண்ட் நாட்சின் அல்லது பேண்ட் நிராகரிப்பு அல்லது பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியின் அதிர்வெண்ணிற்கான ஒரு ஃபேஸ் பிளாட்டை திட்டமிட்டால் எங்களிடம் ஃபேஸ் பிளாட் உள்ளது அது இங்கே காட்டப்பட்டுள்ளது கட்ட மாற்றம் இப்படி இருக்க வேண்டும் fC இலிருந்து தொடங்குங்கள் நீங்கள் ஒரு கட்ட மாற்றத்தைக் காண்பீர்கள் எனவே அடுத்ததுக்கு செல்வோம் இப்போது இங்கே நாம் என்ன காண்கிறோம் தலைகீழ் அல்லாத மின்னழுத்த பெருக்கி அல்லது தலைகீழ் அல்லாத மின்னழுத்த ஃபாலோயரால் ஒருவருக்கொருவர் தனிமைப்படுத்தப்பட்ட ஒற்றை குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிகட்டி சுற்றுகளைப் பயன்படுத்தி இந்த வடிகட்டி பண்புகளின் மாற்றத்தை எளிதாக செயல்படுத்த முடியும் இந்த இரண்டு வடிகட்டி சுற்றுகளின் வெளியீடு பின்னர் மின்னழுத்த சம்மராக இணைக்கப்பட்ட மூன்றாவது செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தி கூட்டப்படுகிறது இப்போது நான் ஏன் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கற்பிக்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா இப்போது மின்னழுத்த ஃபாலோயர் மின்னழுத்த கூட்டை பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு ஏற்கனவே புரிந்திருக்கும் இந்த விஷயத்தை மீண்டும் பார்ப்போம் வடிகட்டி பண்புகளின் மாற்றம் ஒற்றை குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிகட்டி சுற்று பயன்படுத்தி எளிதாக செயல்படுத்தப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஒற்றுமை ஆதாய பெருக்கி வருகிறது இது உங்கள் இடையக அல்லது மின்னழுத்த ஃபாலோயர் அல்லது ஒற்றுமை ஆதாய பெருக்கி எனவே உங்கள் குறைந்த பாஸ் வடிப்பான் ஒற்றுமை ஆதாய பெருக்கியுடன் அடுக்கப்படுகிறது உயர் பாஸ் வடிப்பான் ஒற்றுமை ஆதாய பெருக்கியுடன் அடுக்கப்படுகிறது உங்கள் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைத் தொடங்குவது அப்படித்தான் பின்னர் Vin சிக்னல் குறைந்த பாஸ் வடிப்பானுக்கு வழங்கப்படுகிறது இது உயர் பாஸ் வடிப்பானுக்கு வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து மின்னழுத்த ஃபாலோயர் வருகிறது மற்றும் ஒவ்வொன்றின் வெளியீடும் கூட்டு பெருக்கிக்கு அளிக்கப்படுகிறது கூட்டு பெருக்கியின் சூத்திரத்தை நாங்கள் ஏற்கனவே அறிவோம் எனவே இது Vin ஆக இருக்கும் இது வி 2 ஆக இருக்கும் எங்களிடம் ஆர் இருக்கிறது எனவே இது மைனஸ் 1 பை ஆர் எஃப் பெருக்கல் வி 1 வி 2 வி 3 மின்னழுத்தங்கள் என்று எங்களுக்குத் தெரியும் அல்லது நீங்கள் திரும்பிச் சென்று கூட்டு பெருக்கியைப் பார்க்கலாம் வெளியீட்டு மின்னழுத்த சூத்திரத்தை பார்க்கலாம் எனவே இதைப் பார்க்கும்போது கடக்க அனுமதிக்கப்படாத அலைவரிசையைப் நீங்கள் பெறுவீர்கள் படம் 18 இல் நீங்கள் மேலும் பலவற்றை பார்ப்பீர்கள் பேண்ட் ஸ்டாப் வடிகட்டி வடிவமைப்பிற்குள் செயல்பாட்டு பெருக்கிகளை பயன்படுத்துவதும் அடிப்படை வடிகட்டி சுற்றுக்கு மின்னழுத்த ஆதாயத்தை அறிமுகப்படுத்த நம்மை அனுமதிக்கிறது தலைகீழ் அல்லாத இரண்டு மின்னழுத்த ஃபாலோயர்ஸ் ஆதாயத்துடன் அடிப்படை தலைகீழ் அல்லாத மின்னழுத்தமாக எளிதாக மாற்ற முடியும் Av 1RfRin இந்த ஒற்றுமை ஆதாய பெருக்கியை நான் தலைகீழ் அல்லாத பெருக்கியாக மாற்றினால் நான் வடிகட்டியின் ஆதாயத்தை மாற்ற முடியும் உள்ளீடு மற்றும் பின்னூட்ட மின்தடையங்களின் செயல்பாட்டின் மூலம் தலைகீழ் அல்லாத இரண்டு மின்னழுத்த ஃபாலோயர்களை 1 Rf Rin ஆதாயத்துடன் அடிப்படை தலைகீழ் அல்லாத பெருக்கியாக எளிதாக மாற்ற முடியும் எனவே ஒரு பேண்ட் ஸ்டாப் வடிப்பான் அதன் 3 டிபி துண்டிக்கப்பட்ட புள்ளிகளைக் 1 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 10 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 10 டி பியின் ஸ்டாப் பேண்ட் ஆதாயத்திற்கு இடையில் கொண்டிருக்க வேண்டும் என்றால் இந்த தேவைகளுடன் குறைந்த பாஸ் வடிப்பான் மற்றும் உயர் பாஸ் வடிப்பானை நாங்கள் எளிதாக வடிவமைக்க முடியும் மேலும் எங்கள் பரந்த பேண்ட் பேண்ட் பாஸ் வடிகட்டி வடிவமைப்பை பெற அவற்றை ஒன்றாக அடுக்கலாம் எனவே இதை புரிந்து கொள்வது மிகவும் எளிதானது எனவே இங்கே நீங்கள் உண்மையிலேயே பார்த்தால் இங்கே நாம் காணும் முதல் பிளாட் பேண்ட் நிறுத்த பதில் ஒரு பேண்ட் நிறுத்த பதில் fL க்கும் உங்கள் fH க்கும் இடையில் உள்ளது இந்த குறிப்பிட்ட அதிர்வெண் பேண்டை கடந்து செல்ல இது அனுமதிக்காது எனவே இவை 3 டிபி புள்ளிகள் எனவே நீங்கள் பேண்ட் ரெஸ்பான்ஸைப் பார்க்கிறீர்கள் இது உங்கள் Vout Vin அல்லது உங்கள் ஆதாயம் இது உங்கள் பாஸ் பேண்ட் இது உங்கள் உயர் பாஸ் பதில் குறைந்த பாஸ் பதில் இது பேண்ட்ஸ்டாப் பதில் எனவே ஒரு பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை இப்போது அறிவோம் எனவே நான் அடுத்த ஸ்லைடிற்கு சென்றால் தீர்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது நான் ஒரு உதாரணம் தருகிறேன் அப்போது தான் நாங்கள் சோதனைக் கண்ணோட்டத்திற்குச் செல்லும்போது நீங்கள் குழப்பமடைய மாட்டீர்கள் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் என்ன கையாள்கிறோம் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு புரிந்திருக்கும் அதனால்தான் நான் உதாரணங்களையும் சொல்கிறேன் இப்போது பேண்ட் நிராகரிப்பு வடிப்பானுக்கு எங்களிடம் ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது எனவே உதாரணம் என்னவெனில் ஒரு அடிப்படை வைடு பேண்ட் ஆர் சி பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியை வடிவமைக்கவும் 200 ஹெர்ட்ஸ் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண் மற்றும் 800 ஹெர்ட்ஸ் அதிக கட் ஆஃப் அதிர்வெண் கொடுக்கவும் எனவே இது ஒரு எஃப் எல் மற்றும் இது எஃப் இப்போது கண்டுபிடிக்க வடிவியல் மைய அதிர்வெண் 3 டி பி அலைவரிசை மற்றும் சுற்று இவை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் எனவே நீங்கள் தீர்வைக் கண்டால் பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியின் மேல் மற்றும் கீழ் கட் ஆஃப் அதிர்வெண் புள்ளிகள் குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிப்பான் இரண்டிற்கும் அதே சூத்திரத்தைப் பயன்படுத்தி காணலாம் அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சூத்திரத்தைப் பயன்படுத்தி அதிர்வெண்ணைக் காணலாம் f12πRC இப்போது ஒரு மின்தேக்கி சி மதிப்பைக் அனுமானித்துக்கொண்டால் இரண்டு வடிப்பான்களும் C க்கு சமம் நாங்கள் கருதுகிறோம் 0 1 மைக்ரோ ஃபாரட் என நாங்கள் கருதுகிறோம் இரண்டு அதிர்வெண் தீர்மானிக்கும் மின்தடையங்களின் மதிப்புகள் RL மற்றும் RH ஆகியவை பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது முதலில் குறைந்த பாஸ் வடிப்பான் பகுதியைப் பார்ப்போம் f 1 2πRC பிறகு எங்களிடம் 200 ஹெர்ட்ஸ் உள்ளது மேலும் சி இதற்கு சமம் எனவே நான் 2πRL மதிப்பை மாற்றினால் அதாவது அது எனக்கு தெரியாது எனவே நான் RL ஐ C க்கு சமமாக வைக்கிறேன் என்னிடம் இந்த சூத்திரம் இருந்தால் அதாவது fL 1 பை 2πRL க்கு சமம் பின்னர் ஆர் எல் என்பது 1 பை 2πfL சிக்கு சமமாக இருக்கும் எல் என்றால் என்னவென்று எனக்குத் தெரியும் சி என்னவென்று எனக்குத் தெரியும் 2π என்றால் என்னவென்று எனக்குத் தெரியும் எனவே 2π 200 0 1 10 6 ஏனெனில் இது மைக்ரோ ஃபராட் எனவே இதை நான் தீர்த்தால் எனக்கு 8 கிலோ ஓம்ஸ் சுமை மின்தடை இருக்கும் எனவே இப்போது என்னிடம் ஆர் எல் மதிப்பு உள்ளது இப்போது அடுத்த கட்டம் என்ன நான் ஆர் எச்ஐ கண்டுபிடிக்கவேண்டும் எனவே RH ஐக் கண்டுபிடிக்க நாங்கள் மீண்டும் அதே சூத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அதில் f 1 2πRC எனவே இங்கே நான் R RH 1 2πfHC ஐ அளவிட விரும்பினால் எனவே இங்கே நான் fH ஐ 800 ஹெர்ட்ஸ் என வைத்தால் மற்றும் நான் C ஐ 0 1 மைக்ரோ ஃபராட் என வைத்தால் மற்றும் இவற்றால் பெருக்கினால் பிறகு RH 2 கிலோ ஓம்ஸுக்கு சமமாகிறது இப்போது என்னிடம் RH மதிப்புகள் உள்ளன என்னிடம் RL மதிப்புகள் உள்ளன நான் fC ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே வடிவியல் மையம் அதிர்வெண் எஃப் சி எஃப் எல் பெருக்கல் எஃப் எச் ஆகும் fL 200 என கொடுக்கப்பட்டுள்ளது fH 800 ஆகும் மைய அதிர்வெண் 400 ஹெர்ட்ஸ் ஆகும் பேண்ட்வித் என்னவாக இருக்கும் அலைவரிசை fH fL 800 200 600 ஹெர்ட்ஸ் தான் எனது பேண்ட்வித் தரக் காரணி பை பேண்ட்வித் ஆகும் fC 400 ஹெர்ட்ஸ் பேண்ட்வித் 60 ஹெர்ட்ஸ் நான் அதைப் வகுக்கிறேன் பின்னர் எனக்கு 0 67 அல்லது 3 5dB மதிப்பு கிடைக்கும் அதனால் விஷயம் என்னவென்றால் இந்த பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை நான் வடிவமைக்க விரும்பினால் நான் இரண்டு விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று fC க்கான சூத்திரம் இரண்டாவது Q க்கான சூத்திரம் எனவே நீங்கள் விரைவாக திரும்பிப் பார்த்தால் எஃப் எல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் ஆர் எல்ஐ கண்டுபிடிக்கலாம் பின்னர் நாம் எஃப் எச்ஐ பெற்றுள்ளோம் இதை வைத்து RH ஐ நாம் கண்டுபிடிக்கலாம் இப்போது எங்களிடம் தரமான காரணி உள்ளது எஃப் சி பை Wஐ நாம் கண்டுபிடிக்கலாம் அலைவரிசை என்றால் என்ன அலைவரிசை fH கழித்தல் fL ஆகும் ஆக மொத்தம் எங்களிடம் மதிப்பு 600 400 நீங்கள் மாற்றும்போது தரமான காரணி Q இன் மதிப்பு மைனஸ் 3 5dB க்கு சமமாக நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே தோழர்களே ஒரு பேண்ட் நிராகரிக்கும் வடிகட்டி சிக்கலை நீங்கள் இவ்வாறு தீர்க்க முடியும் எனவே இப்போது இங்கே நிறுத்திவிட்டு பின்வரும் தொகுதியில் நாம் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை எப்படி வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே நான் தத்துவார்த்த பகுதியை சொல்லிக்கொடுத்துவிட்டேன் ஆனால் முழுவதுமாக அல்ல நாம் புரிந்துகொந்தது யாதெனில் இந்த பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தி நாங்கள் வடிவமைக்க முடியும் இது உங்கள் கூட்டு பெருக்கி நாம் இடையகத்தை வைத்திருக்க முடியும் அல்லது இடையகத்திற்கு பதிலாக தலைகீழ் பெருக்கி அல்லது தலைகீழ் அல்லாத பெருக்கியைப் பயன்படுத்தலாம் மற்றும் உங்களிடம் குறைந்த பாஸ் வடிப்பான் உள்ளது பின்னர் உயர் பாஸ் வடிப்பான் எங்களிடம் உள்ள பாணியில் சரி செய்யப்பட்டது நாங்கள் உள்ளீட்டைப் பயன்படுத்தும்போது இறுதி வெளியீடு மற்றும் கூட்டு பெருக்கியின் வெளியீடு நாட்ச் அம்பிலிபிகேஷன் அதாவது நாட்ச் வோல்டேஜாக இருந்தால் நிராகரிக்கப்பட்ட அதிர்வெண் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானின் வெளியீடு ஆகும் எனவே இப்போது உங்கள் எஃப் எல் மற்றும் எஃப் எச் மற்றும் எஃப் எச் எஃப் எல் ஆகியவற்றைக் கணக்கிடுவதன் மூலம் இந்த அலைவரிசையை மாற்றலாம் நீங்கள் Q fC பை அலைவரிசைஐக் கண்டுபிடிக்க வேண்டும் நான் fC ஐ அளவிட விரும்பினால் fC √ fL fH நீங்கள் RL அல்லது RH ஐ அளவிட விரும்பினால் அதிர்வெண்ணுக்கு ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிக்கலாம் Frequency12πRC RL விஷயத்தில் 1 வகுத்தல் fL1 2πRLC நாம் ஆர் எல்ஐ கண்டுபிடிக்கலாம் அதே சூத்திரத்தால் RH ஐக் காணலாம் எனவே உங்களுக்குத் இந்த விஷயங்கள் தெரிந்தால் உங்கள் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைக் கணக்கிட்டு வடிவமைப்பது உங்களுக்கு மிகவும் எளிதானது இப்போது அடுத்த தொகுதியில் இதை எவ்வாறு ப்ரெட்போர்டில் செயல்படுத்தலாம் என்று பார்ப்போம் மற்றும் உள்ளீட்டில் வெவ்வேறு சமிக்ஞைகளைப் பயன்படுத்தும்போது வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மின்னழுத்தம் மாற்றத்தைக் காண்போம் சரி அதுவரை நீங்கள் இந்த விஷயங்களைப் படித்து கற்றுக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வீடியோக்களை பாருங்கள் இந்த வீடியோவைக் கற்றுக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவைப் படியுங்கள் இந்த வீடியோவைப் படியுங்கள் என்று நான் கூறும்போது அதற்கு என்ன அர்த்தம் நான் உங்களிடம் ஏதேனும் கேள்வி கேட்டால் நீங்கள் குழப்பமடைந்திருந்தால் திரும்பிச் சென்று அந்த இடத்தை படிக்கவும் நீங்கள் இந்த வீடியோவைப் பார்க்க வேண்டும் நீங்கள் படிக்க வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றும் நீங்கள் ஒரே நேரத்தில் செய்யும் விஷயங்கள் நிச்சயமாக நீங்கள் சரியாக கேட்க வேண்டும் எனவே நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன இந்த NPTEL வீடியோக்களைப் புரிந்து கொண்டு சுற்றில் சோதனை செய்வதன் மூலம் நீங்கள் தீர்க்க முடியும் அதனால்தான் சர்க்யூட்டை உங்களுக்கு காண்பிக்க முயற்சிக்கிறேன் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே இதனுடன் அடுத்த வகுப்பில் உங்களைப் பார்ப்பேன் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன்